MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி ஆம்பிளிஃபைர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இதுவரை கற்றுக்கொண்டோம் பேஸிக் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் மற்றும் அதிநவீன கண்ட்ரோல் சோர்ஸ்கள் நெகட்டிவ் பீட்பேக்களைப் பயன்படுத்தும் இந்த நிகழ்வுகளில் பெரும்பாலானவற்றில் MOS டிரான்சிஸ்டரை பையாஸ்ஸிங் செய்வதற்கான விருப்பமான வழி கரண்ட் சோர்ஸ்ஸைப் பயன்படுத்துவதாகும் இது ஒரு MOS டிரான்சிஸ்டரை கொடுக்கப்பட்ட கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ்ஜில் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கரண்ட்டில் பையாஸ்ஸிங் செய்வதாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த கரண்ட் சோர்ஸ்களை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது இப்போது அதை எப்படி செய்வது என்று நமக்கு சில யோசனைகள் உள்ளன ஸ்சேச்சுரேசன் பகுதியில் செயல்படும் ஒரு MOS டிரான்சிஸ்டர்கள் ஆனது கரண்ட் சோர்ஸ் ஆக செயல்படுகின்றன எடுத்துக்காட்டாக நாம் ஒரு டிரான்சிஸ்டரைச் பையாஸ் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் நான் சோர்ஸ் பீட்பேக் பையாஸ்சிங் உடைய ஒரு விஷயத்தைக் கருத்தில் கொள்கிறேன் இப்போது நம்மிடம் கரண்ட் சோர்ஸ் Io உள்ளது இது நெகட்டிவ் பீட்பேக் உடன் டிரான்சிஸ்டர் M1 இல் Io கரண்ட்டை நிறுவுகிறது இந்த கரண்ட் சோர்ஸ் ஆன Io ஐ நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது இப்போது நான் செல்லாத சிங்கிள் கரண்ட் சோர்ஸ்ஸை உணர சில வழிகள் உள்ளன ஆனால் குறைந்த பட்சம் பின்வருவனவற்றை நாம் அறிவோம் சிங்கிள் கரண்ட் சோர்ஸ் ஆன Io கொடுக்கப்பட்ட கரண்ட் கண்ணாடி கட்டமைப்பை நாம் அறிவோம் நாம் பல பல கரண்ட் சோர்ஸ்களை உருவாக்க முடியும் இந்த கோடு MOS டிரான்சிஸ்டர் வழியாக செல்கிறது என்பது இந்த கேட் மற்றும் அந்த கேட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் எனவே இப்போது நாம் இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் நகலெடுக்கலாம் மேலும் அவை அனைத்தும் ஸ்சேச்சுரேசன் பகுதியில் இருக்கும் வரை கரண்ட் Io ஐ வரையலாம் இந்த Io க்கு பதிலாக நாம் ஒரு MOS டிரான்சிஸ்டரை பையாஸ் செய்ய முடியும் எனவே இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஒத்தவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது வேலையைச் செய்யும் ஆனால் படம் ஓரளவுக்கு முழுமையடையாது ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் டிரான்சிஸ்டர்கள் ஒரு நோடிலிருந்து இழுக்கப்படும் கரண்ட்களை மட்டுமே கொண்டிருக்க முடியும் அதாவது இந்த வகையின் கரண்ட் சோர்ஸ் நம்மிடம் இல்லை இரண்டு டெர்மினல்களும் நமக்கு அணுகக்கூடியவை இல்லை இந்த நோடிலிருந்து கரண்ட் எடுக்கப்படுகிறது கரண்ட் இந்த நோடுக்குள் தள்ளப்படுகிறது ஆனால் இந்த இரண்டு டெர்மினல்களும் நமக்கு அணுக முடியாதவை நம்மிடம் இருப்பது இந்த வகையின் படம் அங்கு கரண்ட்டின் இந்த பக்கம் கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது மேலும் சில நோடுகளில் இருந்து இழுக்கப்படும் கரண்ட்கள் மட்டுமே நம்மிடம் இருக்க முடியும் இப்போது நீங்கள் ட்ரைன் பீட்பேக்கின் விஷயத்தில் பார்த்தால் இது சப்ளை வோல்ட்டேஜ் VDD ஆக இருக்கும் சர்க்யூட் இப்படி இருந்தது மேலும் இந்த நோடில் கரண்ட்டை செலுத்த வேண்டும் இந்த போலாரிட்டியில் நமக்கு கரண்ட் சோர்ஸ் தேவை நாம் அதை எப்படி செய்வது இந்த சாதனத்தை நாம் ஏற்கனவே வரையறுத்துள்ள சாதனத்தின் மூலம் இது nMOS டிரான்சிஸ்டர் என்று மாறிவிடும் நான் இதை MOS டிரான்சிஸ்டர் என்று அழைத்தேன் ஆனால் இது VGS உடன் இயங்கும் சாதனத்தை நாம் இதுவரை கருத்தில் கொண்டுள்ளோம் VDS ஆனது ஜீரோவை விட அதிகம் ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ஸிற்கு பாயும் கரண்ட் இது n வகை MOS டிரான்சிஸ்டர் அல்லது பொதுவாக இது nMOS டிரான்சிஸ்டர் என அழைக்கப்படுகிறது இப்போது டிரான்சிஸ்டரின் nMOS உடன் இந்த வகை டிரான்சிஸ்டர் மூலம் இந்த சிக்கலைத் தீர்ப்பது கடினம் அதைச் செய்யலாம் ஆனால் இது மிகவும் கடினம் ஆனால் தொழில்நுட்பத்திற்கு நன்றி MOS டிரான்சிஸ்டரின் p வகை டிரான்சிஸ்டரின் காம்ப்ளிமெண்ட்ரி வகையும் உள்ளது அது pMOS டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அது ஸிம்பல் மூலம் குறிக்கப்பட்ட nMOS டிரான்சிஸ்டருக்கு விருப்பமான சரியான காம்ப்ளிமெண்ட்ரி பண்புகளை இயக்குகிறது மேலும் நான் சோர்ஸ்ஸை மேலேயும் ட்ரைன் ஐ கீழேயும் வரைகிறேன் இது ஏன் வழக்கமான கன்வென்ஷன் என்பதை நான் பின்னர் விளக்குகிறேன் இந்த விஷயத்தில் கரண்ட் ஆனது சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது நான் அதை ID என்று அழைப்பேன் ஆனால் nMOS டிரான்சிஸ்டரைப் பொறுத்தவரை அது ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு பாய்கிறது ஆனால் இங்கே அது சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது இது காம்ப்ளிமெண்ட்ரி வகையாகும் மேலும் இந்த வகையின் கரண்ட் சோர்ஸ்களை உருவாக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக கரண்ட் சோர்ஸ்களை உருவாக்குவதற்கு இது பயனுள்ளதாக இல்லை அதைப் பயன்படுத்தி ஆம்பிளிஃபைர்களையும் உருவாக்கலாம் எனவே இப்போது என்ன செய்வது இந்த pMOS டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்புகளைப் பற்றி விவாதித்து ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை எவ்வாறு அமைப்பது மற்றும் pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி ஆம்பிளிஃபைர்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைப் பார்ப்பது ஒப்பிடுவதற்காக நான் இங்கே nMOS டிரான்சிஸ்டரை வைக்கிறேன் இது ட்ரைன் கேட் மற்றும் சோர்ஸ் மேலும் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் மற்றும் ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐ ஒரு இண்டிபென்டென்ட் வேறியபிள்களாக தேர்வு செய்கிறோம் அதே நேரத்தில் கரண்ட் ID யை ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ஸிற்கு பாயும் ட்ரைன் கரண்ட் என்று விவரிக்கிறோம் மேலும் கேட் கரண்ட் ஜீரோவாகும் இது nMOS டிரான்சிஸ்டர் ஆகும் மற்றும் pMOS டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் மீண்டும் நான் சோர்ஸ்ஸை மேலே வரைந்துள்ளேன் மேலும் கீழே ட்ரைன் மற்றும் கேட் இங்கே உள்ளது சோர்ஸ் கேட் வோல்டேஜ் VSG மற்றும் சோர்ஸ் டிரைன் வோல்டேஜ் VSD ஆகியவற்றைச் இண்டிபென்டென்ட் வேறியபிள்களாகத் தேர்வு செய்கிறோம் எனவே இந்த கன்வென்ஷனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே கரண்ட் சமன்பாடுகளை எழுதும் போது அது சரியான திசையில் வெளிவரும் நாம் சொன்ன nMOS டிரான்சிஸ்டர் ஜீரோவை விட பெரிய VGS மற்றும் ஜீரோவை விட பெரிய VDS உடன் இயங்குகிறது VGS மற்றும் VDS இந்த துருவமுனைப்பில் நேர்மறையானது மற்றும் ID ஆனது ஜீரோவை விட பெரியது இது எப்போதும் ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு பாய்கிறது மற்றும் இங்கே சரியாக உள்ளது ஒரு VSG மற்றும் VSD ஜீரோவை விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த துருவமுனைப்பில் நாம் பாசிட்டிவ் வோல்ட்டேஜ்களைக் கொண்டிருப்போம் உண்மையில் அதனால்தான் pMOS டிரான்சிஸ்டரை கீழே உள்ள ட்ரைன் மேல் சோர்ஸ் உடன் வரைவது வழக்கமான மரபு பொதுவாக பக்கம் மேலே செல்லும்போது வோல்ட்டேஜ் அளவுகள் அதிகரிக்கும் வகையில் சர்க்யூட்களை வரைய விரும்புகிறோம் இப்போது ஒவ்வொரு சர்க்யூட்க்கும் இதைப் பின்பற்ற முடியாது குறிப்பாக ஏசி வோல்டேஜ்கள் மாற்று அளவுகள் இருக்கும் போது ஆனால் குறைந்த பட்சம் இயக்கப் புள்ளிக்கு கீழே இருந்து மேலே செல்லும்போது வோல்ட்டேஜ்கள் அதிகரிக்கும் எனவே ஒரு p MOS டிரான்சிஸ்டரில் சோர்ஸ்கள் ட்ரைன் விட அதிக வோல்ட்டேஜ்ஜில் இருக்கும் எனவே நீங்கள் சோர்ஸ்ஸை மேலே வரைந்து மற்றும் ட்ரைன் ஐ கீழே வரையவும் மற்றும் ID நிச்சயமாக இந்த திசையில் பாசிட்டிவ் ஆகும் நான் அதை ட்ரைன் கரண்ட் என்று தொடர்ந்து அழைப்பேன் ஆனால் இந்த கரண்ட் சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது நீங்கள் பாடப் புத்தகத்தைப் பார்த்தால் நிச்சயமாக pMOS மற்றும் nMOS ஆகியவற்றை விவரிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன எப்போதும் VGS மற்றும் VDS மற்றும் பலவற்றுடன் விவரிக்கப்படும் இப்போது சில சமயங்களில் pMOS ஸ்டஃப் சமன்பாடுகள் VGS உடன் VGS நெகட்டிவ் மற்றும் பலவற்றுடன் எழுதப்படுகின்றன ஆனால் நாம் இதை கடைபிடிப்போம் எனவே எந்தத் திசையில் அது சரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிந்தால் அந்த அளவுகள் அனைத்தும் பாசிட்டிவ் ஆக இருக்கும் இப்போது pMOS டிரான்சிஸ்டரின் மாதிரியானது nMOS டிரான்சிஸ்டரின் மாதிரியைப் போலவே உள்ளது அளவுருக்களின் மதிப்புகள் வேறுபட்டிருக்கலாம் எனவே VSG ஆனது Vt ஐ விட குறைவாக இருந்தால் ஒரு p MOS டிரான்சிஸ்டரில் இந்த ID யில் ஜீரோ உள்ளது மீண்டும் இது தொழில்நுட்பம் சார்ந்தது ஆனால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் டிரான்சிஸ்டரின் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஆனது ஜீரோவை விட அதிகமாக உள்ளது சில சமயங்களில் n மற்றும் pMOS இன் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ வேறுபடுத்திப் பார்க்க த்ரெஷோல்டுக்கான pMOS க்கு மற்றும் VTN மற்றும் nMOS த்ரெஷோல்டுக்கான VTP எழுதத் தொடங்கும் ஒரே சிப்பில் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டில் அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கலாம் எனவே இது nMOS இல் உள்ளதைப் போலவே ஒரே மாதிரியான நிகழ்வாகும் இந்த இரண்டு VSG க்கும் இடையே உள்ள வோல்ட்டேஜ் டிஃபரென்ஸ் டிரான்சிஸ்டரை இயக்குவதற்கு சில அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் கரண்ட் ஜீரோவாக இருக்கும் மேலும் இது µpCoxWL VSD VSD 2 2 க்கு சமம் மற்றும் டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும் போது இது Vtp ஐ விட VSG ஆனது அதிகமாக உள்ளது மேலும் சோர்ஸ் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது VSG மைனஸ் Vtp ஐ விட குறைவாக உள்ளது மேலும் இது நிச்சயமாக லீனியர் அல்லது ட்ரையோட் பகுதிக்கு ஒத்திருக்கும் VGS க்கு பதிலாக நம்மிடம் VSG உள்ளது மற்றும் VDS க்கு பதிலாக VSD உள்ளது அவ்வளவுதான் அதைத்தவிர மீண்டும் சமன்பாடுகள் ஒரே மாதிரியானவை என்று நீங்கள் கூறலாம் மேலும் இந்த அளவுரு µpCox ஐக் குறிக்கிறது துளைகளின் இயக்கம் p வகை கேரியர்கள் என்பது எலக்ட்ரான்களின் இயக்கம் µn இலிருந்து வேறுபட்டது எனவே இதற்கு வேறு குறியீடுகளைப் பயன்படுத்துகிறோம் µpCox ஆனது µnCox இலிருந்து வேறுபட்டது இது பொதுவாக µnCox ஐ விட சிறியது மற்ற பகுதிகளிலும் டிரான்சிஸ்டர்கள் நிச்சயமாக இயக்கப்படும்போது நம்மிடம் µpCox2 WL 2 உள்ளது VSG ≥ Vtp மற்றும் VSD ≥ அதாவது இது ஸ்சேச்சுரேசன் பகுதிக்கு ஒத்திருக்கிறது அளவுரு வேறுபட்டது எனவே அதைத்தவிர மாதிரியானது ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காணலாம் VTP ஆனது VTN இலிருந்து வேறுபட்டிருக்கலாம் மற்றும் µpCox ஆனது பொதுவாக µnCox இலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே நீங்கள் pMOS டிரான்சிஸ்டரின் பண்புகளை வரைந்தால் அவை nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே இருக்கும் µpCox ஆனது 25 µAvolt2 மற்றும் மீண்டும் W L 1 என்று சொல்லக்கூடிய சில பொதுவான அளவுருக்களை எடுக்கிறேன் நான் pMOS த்ரெஷோல்ட் வோல்டேஜ் VTP ஐ ஒரு வோல்ட்டாக எடுத்துக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஸ்சேச்சுரேசன் பகுதியில் PMOS டிரான்சிஸ்டரின் ID vs VSG ஐ வரைய முடியும் இது வோல்ட் மற்றும் இது µA இல் உள்ளது ID வடிவம் என்ன விரும்புகிறது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் வரை இது ஆஃப் நிலையில் இருக்கும் மற்றும் அங்கு கரண்ட் இருக்காது அதன் பிறகு துல்லியமாக இருக்க VSD ஸ்கொயர் அல்லது ஆக அதிகரிக்கிறது VSG ஆனது 2 இல் வோல்ட்டில் மற்றும் அது சமமான 12 5 µA கரண்ட்டைக் கொண்டிருக்கும் மற்றும் VSG 3 வோல்ட்களில் அது 50 A ஆக இருக்கும் என்பதை நீங்களே உருவாக்கிக் கொள்ளலாம் எனவே நாம் அங்கும் இங்கும் இருப்போம் எனவே அந்த VSG 4 V ஒரு 12 5 μA கரண்ட் ஐக் கொண்டிருக்கும் எனவே ஸ்சேச்சுரேசன் பகுதியில் அது அப்படி இருக்கும் VSG ≤ VTP யில் டிரான்சிஸ்டரில் கரண்ட் இல்லாதபோது nMOS டிரான்சிஸ்டரில் நீங்கள் பார்ப்பது போலவே ஸ்சேச்சுரேசன் பகுதி இங்கே கருதப்படுகிறது என்று எழுதலாம் அங்கு ID Vs VDS மற்றும் நிச்சயமாக வடிவத்தையும் வரையவும் VSG 2 V ஆக இருக்கும் போது கரண்ட் 12 5 µA வரை உயர்ந்து ஸ்சேச்சுரேசன் பகுதியில் இருக்கும் VSG 3 V ஆக இருக்கும்போது அது 50 µA வரை உயர்ந்து ஸ்சேச்சுரேசன் பகுதியில் அப்படியே இருக்கும் VSG 4 V ஆக இருக்கும்போது அது அந்த வழியில் செல்கிறது இது ட்ரையோட் மற்றும் ஸ்சேச்சுரேசன் பகுதிகளுக்கு இடையிலான லிமிட் ஆகும் எனவே அடிப்படையில் அனைத்தும் pMOS டிரான்சிஸ்டரில் nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே இருக்கும் வோல்ட்டேஜ்களின் போலாரிட்டிகள் தலைகீழாக மாற்றப்படுகின்றன மற்றும் கரண்ட்டும் தலைகீழாக மாறும் அது ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ஸிற்குப் பதிலாக சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது மற்றொன்று அளவுருக்களின் மதிப்பு வேறுபட்டது இந்த µpCox மற்றும் VTP ஆகியவை µnCox மற்றும் VTN இலிருந்து வேறுபட்டிருக்கலாம் எனவே அந்த விஷயங்கள் உள்ளன ஆனால் தரமான முறையில் pMOS டிரான்சிஸ்டரின் நடத்தை தலைகீழ் போலாரிட்டிகளைத் தவிர nMOS டிரான்சிஸ்டரின் நடத்தையைப் போலவே இருக்கும் nMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி நாம் உணர்ந்த ஒவ்வொரு சர்க்யூட்டும் pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி உணர முடியும் என்பதையும் இது குறிக்கிறது எனவே அது அடுத்தடுத்த பாடங்களின் சப்ஜெக்ட் ஆக இருக்கும்